துணை புலம் H இதுவரை கொடுக்கப்பட்ட பின்னணியுடன் காந்தப் பொருட்கள் முன்னிலையில் காந்தப்புலம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்க்க இப்போது தயாராக உள்ளோம் நாங்கள் அதைச் செய்வதற்கு முன் இதுவரை நாம் கற்றுக்கொண்டவற்றை ஒரு சில வரிகளில் அல்லது இரண்டு நிமிடங்களில் முதலில் மதிப்பாய்வு செய்கிறேன் நாம் இவற்றை கற்றுக்கொண்டோம் ஒன்று காந்தப்புலம் மின்சாரங்களால் தயாரிக்கப்படுகிறது நாங்கள் கற்றுக்கொண்டவை தொடர்புடைய சட்டங்கள் பயோ சாவர்ட் மற்றும் ஆம்பியர்ஸ் சட்டம் இரண்டாவதாக B இன் சுருட்டை ஃப்ரீ ஸ்பேஸ் மு பூஜ்ஜிய j r க்கு சமம் என்றும் எந்த நேரத்திலும் B இன் வேறுபாடு எப்போதும் பூஜ்ஜியமாகும் என்றும் அறிந்தோம் எனவே ஒரு இணைப்பாக B ஐ ஒரு திசையன் ஆற்றலின் சுருட்டாக வெளிப்படுத்தலாம் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் அதை நாம் கணக்கிட்டுக்கொண்டே இருந்தோம் மூன்றாவதாக நாங்கள் கற்றுக்கொண்டது நான் ஒரு காந்த இருமுனை அல்லது காந்தமயமாக்கல் ஊடகம் காந்தமயமாக்கல் M உடன் எடுக்கும்போது M என்பது ஒரு யூனிட் கனஅளவுக்கு காந்த இருமுனை சிரிப்பு பின்னர் இது ஒரு பிணைக்கப்பட்ட மின்சாரம் j b க்கு சமம் இது M இன் சுருட்டை மற்றும் ஒரு மேற்பரப்பு மின்னோட்ட k பிணைப்பு இது மைனஸ் n கிராஸ் M ஆகும் இவற்றைப் பயன்படுத்தி சில எடுத்துக்காட்டுகளை நாங்கள் தீர்த்துள்ளோம் நாம் இப்போது செய்ய விரும்புவது சூழ்நிலைகளைச் சமாளிக்க இவற்றைப் பயன்படுத்துவதற்கான ஒரு இயந்திரத்தை உருவாக்குவதுதான் அங்கு ஒரு புலம் பயன்படுத்தப்படும்போது காந்த திருப்புத்திறன் உருவாக்கும் காந்த பொருட்கள் அமர்ந்திருக்கும் எனவே இதைச் செய்ய B இன் சமன்பாடு சுருட்டை மு நாட் j க்கு சமம் என்று ஆரம்பிக்கலாம் இப்போது மின்னோட்டம் முன்னிலையில் மின்னோட்ட அடர்த்தி j இருந்தால் இப்போது நான் சிவப்புடன் எழுதட்டும் j r பிரைம் இந்த காந்த பொருட்கள் இங்கே காந்தமாக்கப்பட்டவை இங்கே ஒன்று மற்றும் பலவற்றைக் கொண்டுள்ளன என்று வைத்துக்கொள்வோம் இந்த புலத்தில் வைக்கும் போது இது ஒரு காந்த திருப்புத்திறன் M ஐ உருவாக்குகிறது பிறகு என்ன நடக்கும் இப்போது இந்த B இலவச மின்னோட்டம் மற்றும் பிணைக்கப்பட்ட மின்னோட்டம் காரணமாக எனவே இந்த காந்தப்புலத்தை கணக்கிடுவதில் நான் எழுத வேண்டியது B இன் சுருட்டை மு நாட் j ஃப்ரீ சமம் அங்கு வெளியில் இருந்து செய்யப்படும் மின்னோட்டம் ஃப்ரீ ஆகும் கூட்டல் மு நாட் M இன் சுருட்டை நினைவில் கொள்ளுங்கள் M இன் சுருட்டை என்றால் என்ன M இன் சுருட்டை j க்கு கட்டுப்பட்டதாக நாங்கள் விவாதித்தோம் B0jfree0M எனவே இந்த சமன்பாட்டை B மைனஸ் மு பூஜ்ஜியத்தின் சுருட்டை M மு பூஜ்ஜிய j ஃப்ரீ க்கு சமமாக எழுதலாம் துருவமுனைக்கும் ஊடகம் முன்னிலையில் எலக்ட்ரோஸ்டேடிக்ஸில் நாங்கள் எழுதிய சமன்பாட்டிற்கு இது மிகவும் ஒத்திருக்கிறது என்பது சுவாரஸ்யமானது நாங்கள் அங்கு என்ன எழுதினோம் என்பதை நினைவில் கொள்க எப்சிலன் பூஜ்ஜியத்தின் சுருட்டை E கூட்டல் P ரோ ஃப்ரீ சமம் என்று எழுதினோம் எலக்ட்ரோஸ்டேடிக்ஸில் நாம் அடையாளம் கண்டது போலவே இந்த திசையன் எப்சிலன் பூஜ்ஜியம் E கூட்டல் P இடப்பெயர்வு திசையனாக நாம் இங்கே அடையாளம் காணப் போகிறோம் இந்த திசையன் இங்கே B மைனஸ் மு நாட் M ஒரு துணை திசையன் H ஆகும் D மின்சார புலம் அல்ல ஆனால் ஒரு துணை திசையன் இது ஃப்ரீ மின்னூட்டு தொடர்பானது ஒரு திசையன் H ஐ அறிமுகப்படுத்துகிறோம் இது ஃப்ரீ மின்னோட்ட அடர்த்தியுடன் தொடர்புடையது அது காந்தப்புலம் அல்ல இந்த பிராந்தியத்தில் ஒரு மின்னூட்டு நகர்ந்தால் அதன் மீது உள்ள சக்தி B தீர்மானிக்கும் H இது நாம் அறிமுகப்படுத்தும் கூடுதல் திசையன் ஆகும் இது ஃப்ரீ மின்னோட்டத்துடன் மட்டுமே தொடர்புடையது அதை நாம் வெளியில் இருந்து கட்டுப்படுத்த முடியும் B 0M0jfree HrB 0M எனவே நாம் அறிமுகப்படுத்தியிருப்பது ஒரு புலம் H ஆகும் இது மு நாட் B மைனஸ் M அவை சுருட்டை மு நாட் j ஃப்ரீ க்கு சமம் நான் மு நாட் கொண்டு முழுதும் வகுத்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் H ஐ B மைனஸ் M ஓவர் மு பூஜ்யம் என வரையறுக்கவும் இதனால் H இன் சுருட்டை j ஃப்ரீ க்கு சமமாக இருக்கும் D இன் வேறுபாடு ரோ ஃப்ரீ க்கு சமம் என்பதை மீண்டும் நினைவில் கொள்க இது அதை போன்றது அதனால்தான் நான் H மு பூஜ்ஜியத்தால் வகுத்தேன் எனவே மீண்டும் அதைச் சுருக்கமாக காந்தப்புலம் B மற்றும் காந்தமயமாக்கல் M இருந்தால் நாம் ஒரு திசையன் H ஐ அடையாளம் கண்டுள்ளோம் இது B மு பூஜ்யம் கழித்தல் M க்கு சமம் அல்லது அதற்கு சமமாக B மு பூஜ்ஜிய மடங்கு H கூட்டல் M க்கு சமம் அதாவது H இன் சுருட்டை j ஃப்ரீ அதுதான் சுருட்டை சமன்பாடு HB0 M or B0HM Hjfree காந்தப்புலத்தில் நான் வைத்திருக்கும் மற்ற சமன்பாடு என்ன இது B இன் வேறுபாடு இது எப்போதும் பூஜ்ஜியமாகும் B0 எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளையும் காந்தப் பொருள் முன்னிலையில் அல்லது காந்த திருப்புத்திறன் மற்றும் ஃப்ரீ மின்னோட்டம் முன்னிலையில் பெற்றுள்ளேன் மீண்டும் இவை மின்னியல் நிலைமைக்கு நாம் கொண்டிருந்த சமன்பாடுகளுக்கு மிகவும் ஒத்தவை நான் E இன் சுருட்டை பூஜ்ஜியத்திற்கு சமம் மற்றும் D இன் வேறுபாடு ரோ ஃப்ரீ க்கு சமம் இது மிகவும் ஒத்திருக்கிறது H இன் சுருட்டிலிருந்து தொடங்கி j ஃப்ரீ மற்றும் B இன் சுருட்டை B இன் வேறுபாடு பூஜ்ஜியத்திற்கு சமம் கேள்வி என்னவென்றால் நாம் காந்தப்புலத்தை எவ்வாறு பெறுவது H இன் வேறுபாடு பூஜ்ஜியமாக இருந்திருந்தால் அது மிகவும் எளிதாக இருந்திருக்கும் ஏனெனில் இந்த இரண்டு சமன்பாடுகளும் சேர்ந்து எனக்கு சமன்பாடுகளைக் கொடுத்திருக்கும் அவை B க்கு உள்ளன B இன் சுருட்டை j க்கு சமம் மற்றும் B இன் வேறுபாடு பூஜ்ஜியத்திற்கு சமம் ஆனால் H இன் வேறுபாடு பூஜ்ஜியமாக இருக்க தேவையில்லை நான் இங்கே காண்பிப்பேன் H இன் வேறுபாடு ஒன்று ஓவர் மு பூஜ்ஜியத்திற்கு சமம் B இன் வேறுபாடு M இன் வேறுபாடு மற்றும் இந்த அளவு பூஜ்ஜியமாக இருக்க தேவையில்லை இருப்பினும் பி இன் வேறுபாடு பூஜ்ஜியமாகும் என்னிடம் ஏதேனும் பொருள் இருந்தால் ஒரு எளிய பொருளை எடுத்துக் கொள்ளுங்கள் எனக்கு M மாறுபடும் எடுத்துக்காட்டாக அம்புக்குறியின் நீளம் கொண்டு காட்டலாம் இந்த நீளம் பின்னர் நீளம் அதிகரித்து வருகிறது இது இங்கே இன்னும் அதிகமாக இருக்கலாம் எனவே நான் இந்த திசையில் நகரும்போது M இன் அந்த கூறு அதிகரித்து வருகிறது மற்றும் M இன் வேறுபாடு பூஜ்ஜியமல்ல எனவே H இன் வேறுபாடு பூஜ்ஜியமாக இருக்க தேவையில்லை மீண்டும் இது E பூஜ்ஜியமாக இருப்பதைப் போன்றது ஆனால் D சுருட்டை நினைவில் கொள்ளுங்கள் பூஜ்ஜியமாக இல்லை எனவே காந்தப் பொருட்களின் முன்னிலையில் காந்தப்புலத்தைத் தீர்க்க கூடுதல் நுட்பம் அல்லது இன்னும் சில தகவல்கள் தேவை இந்த விரிவுரையை நாங்கள் முடிப்பதற்கு முன் காந்த திருப்புத்திறன் இருந்து பிணைந்த மின்னோட்டம் எவ்வாறு உருவாகின்றன அல்லது அவற்றை எவ்வாறு விளக்குவது என்பதற்கான உணர்வை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன் நாம் j பிணைப்பைக் கொண்டிருந்தோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது காந்த திருப்புத்திறன் மற்றும் மேற்பரப்பு மின்னோட்டத்தின் சுருட்டை ஆகும் இது மைனஸ் n கிராஸ் M மேலும் மின்னோட்டத்தின் ஒரு சிறிய வளையமானது இருமுனைக்கு சமம் என்பதை நினைவில் கொள்க இந்த வாதத்தை என்னால் திருப்பி இரு துருவமானது மின்னோட்டம் சுமந்து செல்லும் வளையத்திற்கு சமம் என்று சொல்லலாம் இப்போது ஒரு சூழ்நிலையைப் பாருங்கள் சில காந்த திருப்புத்திறன் கொண்ட ஒரு பொருள் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மேலே செல்லும் திசையில் ஒரு சீரான காந்த திருப்புத்திறன் என்று சொல்லலாம் அதன் ஒரு சிறிய பகுதியை நான் பார்த்தால் இங்கே இந்த சிறிய பகுதிக்கு மேலே செல்லும் திசையில் ஒரு இருமுனை திருப்புத்திறன் உள்ளது அது இந்த மேற்பரப்புகளில் எதிர் வலஞ்சுழி திசையில் செல்லும் மின்னூட்டத்திற்கு சமமானதாக இருக்கும் அவை இப்போது இருட்டாகப் போகின்றன எனவே இந்த மேற்பரப்புகளில் பக்க மேற்பரப்பில் ஒரு மின்னோட்டம் செல்கிறது இந்த முழு விஷயத்திற்கும் ஒரே மாதிரியான காந்த திருப்புத்திறன் இருந்தால்அருகிலுள்ள மேற்பரப்புகளில் இருக்கும் இந்த மின்னோட்டங்கள் என்ன நடக்கப் போகிறது இங்கே அருகிலுள்ள ஒரு தொகுதி இருந்தால் கவனிக்கவும் நான் இதை எடுத்துக் கொள்வேன் பச்சை மின்னோட்டம் கீழாக போகப்போகிறது சிவப்பு மின்னோட்டம் மேலே போகிறது M ஒரே மாதிரியாக இருப்பதால் அவை ரத்து செய்யப் போகின்றன எனவே ரத்து செய்யப்படாமல் மின்னோட்டத்தை விட்டுச்செல்லும் ஒரே இடங்கள் மேற்பரப்பில் இருக்கும் இந்த தொகுதியின் வெளிப்புற மேற்பரப்புகள் இந்த மின்னோட்டம் அளவு என்ன இது கழித்தல் அடையாளத்துடன் n குறுக்கு எம் ஆகும் எனவே வெளியே நான் n கிராஸ் M உடன் விடப்பட்டேன் அதுதான் நாம் பேசும் மேற்பரப்பு மின்னோட்டம் k மறுபுறம் இந்த சிவப்பு புள்ளியில் M என்றால் அதை இங்கே காட்டுகிறேன் சிவப்பு புள்ளி இங்கே பச்சை புள்ளி சற்று வித்தியாசமாக இருந்தது நான் வலதுபுறம் செல்லும்போது நான் வலதுபுறம் செல்லும்போது செங்குத்து கூறு எனவே இது X திசை என்று சொல்லலாம் M இன் Y கூறு மாறுகிறது எனவே இடைமுகத்தில் உள்ள மின்னோட்டங்கள் மாறப்போவதில்லை மின்னோட்டங்கள் மாறவில்லை என்றால் M மாறுபடும் என்றால் மின்னோட்டங்களும் இந்த மேற்பரப்புகளும் மாறாது அவை மொத்த மின்னோட்டத்திற்கு பங்களிக்கின்றன இங்கே M y ஆனது X உடன் மாறுகிறது எனவே இது M இன் சுருட்டுடன் தொடர்புடையது அதுதான் உங்களுக்கு மொத்த மின்னோட்டத்தையும் தருகிறது எனவே இது பிணைக்கப்பட்ட மொத்த மின்னோட்டம் மற்றும் பிணைக்கப்பட்ட மேற்பரப்பு மின்னோட்டத்தின் இயற்பியல் விளக்கம் ஆகும் இதேபோன்ற விளக்கத்தைப் போலவே கட்டுப்படுத்தப்பட்ட மின்னூட்டம் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட மொத்த மின்னூட்டம் கட்டுப்படுத்தப்பட்ட மேற்பரப்பு மின்னூட்டம் ஒரு துருவமுனைப்பிலிருந்து வெளிவருகின்றன